வணக்கம் ஒளியியல் பெருக்கிகள் மற்றும் ஒளியியல் பெருக்கியில் உள்ள இரைச்சல் பற்றிய விவாதத்தைத் தொடர வரவேற்கிறோம் நாம் கடைசியாக சென்ற இடத்தில் நாம் உண்மையில் சில கொடுக்கப்பட்ட ஒளியியல் ஆற்றலின் அனுமானத்தின் கீழ் I ஃபோட்டா மின்னோட்டத்தின் தன்னியல் ஒட்டுறவை தீர்மானிக்க முயற்சிக்கிறோம் நிச்சயமாக ஒளியியல் ஆற்றல் இல்லாவிட்டால் எந்த ஃபோட்டா மின்னோட்டம் இருக்காது என்பதை நாம் ஒரு சமன்பாட்டைக் கொண்டு முடித்தோம் நமக்கு தெரிந்து உள்ள Nk2 இல் இரண்டு விதிமுறைகள் உள்ளன ஒன்று k ஆனது L க்கு சமமாகவும் மற்றொன்று ஒன்றுடன் ஒன்று விலக்கப்பட்ட இடைவெளிகளுடனும் தொடர்புடையது இப்போது இங்கே நாம் பாய்சான் பரவல் விதிமுறைகளில் ஒன்றைப் பயன்படுத்துவோம் பரவலானது பாய்சான் ஆக உள்ளது மற்றும் காஸியன் பரவல் இல்லை ஏனென்றால் ஃபோட்டான் எண்ணும் பயன்பாடுகளுக்கு பாய்சான் பரவல் மிகவும் பொருத்தமானது ஒரு பாய்சான் பரவலின் கருத்து என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் n போட்டான்களைப் பெறுவதற்கான நிகழ்தகவு ஆகும் அல்லது எந்த n எலக்ட்ரான் வகைகளை உருவாக்குவது என்பது உங்களுக்குத் தெரியும் n போன்றவை e λλnn ஆல் வழங்கப்படுகின்றன இங்கு λ என்பது சராசரி மதிப்பு பாய்சான் பரவலுக்கு சராசரி மற்றும் மாறுபாடு இரண்டுமே மதிப்பு λ க்கு சமம் என்று மாறிவிடும் ஆகவே இந்த n என்ற அனைத்தையும் சீரற்ற மாறிகள் எனக் கருதினால் அவை பாய்சான் பரவல் ஆகிறது இங்கே ENk2 என்பது குறிப்பிட்ட சீரற்ற மாறி Nk இன் மாறுபாடாகும் இது λkδt ஆல் வழங்கப்படுகிறது எனவே λkδt ஒரு சீரற்ற பாய்சான் பரவல் ஆகும் இது நேரத்தை சார்ந்தது ENkNL ஆனது சுதந்திரமான பாய்சான் சீரற்ற மாறிகள் ஆகும் எனவே அவைகளின் எதிர்பார்ப்பு சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே இங்குள்ள எதிர்பார்ப்பு ENkENL ஆக இருக்கும் இது சுதந்திரமான மாறிகள் ஆகும் இந்த சுதந்திரமான சீரற்ற மாறிகள் ஆனது சுதந்திரமான மாறிகளின் உற்பத்தியாக இருக்கும் இது λkδt மற்றும் λLδt எனவே இந்த மூன்றையும் நமக்கு சரியான சமன்பாடுகளுக்கு மாறாக மாற்றுகிறோம் நம்மிடம் உள்ள இரண்டு கால சமன்பாடுகளை நீங்கள் நினைவில் வைத்திங்ருகள் நீங்கள் இங்கு வருவதை EII|P எளிதாக்குவது என்னவென்றால் உங்களுக்கு e2 ∞λht1 τht2 τ வழங்கிய சில ஒளியியல் சக்தி உள்ளது இதன் காரணமாக λ kδt λ Lδt இதன் விளைவாக இரண்டு ஒருங்கிணைப்புகள் இருக்கும் நீங்கள் அவைகளை ஒருங்கிணைக்கும்போது EIஆனது நீங்கள் அனுப்பி உள்ள சில சில சக்தி நேரங்களாக ஆக இருக்கும் மற்றும் EI ஆனது சிறிது சக்தி ஆக இருக்கும் இவை என்னவென்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இவை eλ மற்றும் அதன் ஒருங்கிணைப்பைத் தவிர வேறில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதில் இரண்டு மடங்கு E ஆக இருக்கும் எனவே இந்த இரண்டாவதை eηhν2 என மீண்டும் எழுதலாம் ஒரு eηhν ஆனது ஒரு வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது மற்றொன்று eηhν ஆனது இரண்டாவது வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது பின்னர் உங்களிடம் இரண்டு ஒருங்கிணைப்புகள் tτ ht1 τdτ மற்றும் Pτ' ht2 τ'dτ' உள்ளன இப்போது ஒரு சிறந்த உந்துவிசை கண்டுபிடிப்பான் கருத்தில் கொள்வோம் இந்த சிறந்த கண்டறிதல் காட்சியில் என்னிடம் உள்ள துடிப்பு ஒரு உந்துவிசை செயல்பாடு ஆக இருக்க வேண்டும் எனவே மின்னோட்டம் அல்லது எலக்ட்ரான் உருவாக்கும் துடிப்பு வடிவம் ஆனது உந்துவிசை செயல்பாடு ஆல் வழங்கப்படுகிறது இதற்காக ஒருங்கிணைந்த நுட்பமான சோதிப்பு இப்போது நீங்கள் பெறவிருக்கும் புகைப்பட ஓட்டம் இடைமதிப்பை எளிதாக்குகிறது உங்களிடம் உள்ள சில ஒளியியல் உள்ளீடுகள் e∫λτ ht - τdτ ஆல் வழங்கப்படுகிறது இதில் h என்பது δ செயல்பாடு ஆகும் δt - τ ஆனது λ τ இன் மதிப்பை மாற்றும் என்று தெரியும் உங்களிடம் இது கிடைத்தவுடன் இப்போது நாம் ஒரு ஒளியியல் சக்தியைப் பெற்றுள்ளோம் என்ற நிபந்தனையை அகற்றலாம் எனவே நாங்கள் செய்த இந்த முன் நிபந்தனையையும் அகற்றலாம் மேலும் நிபந்தனையை அகற்றும்போது நீங்கள் பெற்ற சராசரி புகைப்பட ஓட்டம் I ஐ காண்கிறீர்கள் இது நீங்கள் பெற்ற சராசரி ஒளியியல் சக்தி eη hν ஆல் வழங்கப்படுகிறது நாம் ehPt என மீண்டும் எழுதலாம் அங்கு P என்பது நிகழ்வின் சராசரி ஒளியியல் சக்தி ஆகும் இதேபோல் EII ஆனது e2ηhν P δτehν2EPPtτ ஆல் வழங்கப்பட்ட தன்னியல் தொடர்பு அளிக்கிறது ஏனெனில் t2 t τ மற்றும் இதன் மீது ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது இந்த விதிவிலக்கு ஐ LPτ என்று அழைப்போம் அங்கு LPτ என்பது ஒளியியல் சக்தியின் தன்னியல் தொடர்பு ஆகும் இப்போது நம்மிடம் தன்னியல் தொடர்பு உள்ளது புகைப்பட ஓட்டம் தன்னியல் உடன் மாறுபாட்டெண் என்பதின் அர்த்தத்தை காணலாம் எனவே போட்டோ கரண்ட்யின் தன்னியல் உடன் மாறுபாட்டெண் I ஐ இந்த சமன்பாட்டைக் கழிப்பதன் மூலம் பெறப்படுகிறது இதை நாம் ஒன்று என்று அழைக்கலாம் எனவே 1 இலிருந்து 2 ஐக் கழித்தால் இங்கே நீங்கள் பெறுவது போட்டோ கரண்ட்யின் தன்னியல் உடன் மாறுபாட்டெண் ஆகும் மேலும் இது ஒரு திருப்பத்தின் தன்னியல் உடன் மாறுபாட்டெண் ஆக மாறும் இதை நாம் LIt t τ என எழுத முடியும் இதில் t1 மற்றும் t2 ஆனது விதிமுறைஆகும் இது e2η hν EP δτeηhν2 Lpτ ஆகும் எனவே இது நிச்சயமாக பின்னடைவு τ யின் செயல்பாடாக இருக்கும் இப்போது நாம் இங்கே தற்செயலாக ஏற்பட்ட ஆற்றல் என்ன என்பதை அறிய திரும்பிச் செல்ல வேண்டும் நமக்கு என்ன ஆற்றல் உள்ளது பெருக்கியின் உள்ளீடு சமிக்ஞை ஆற்றல் S என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது √Cos 2Πfc t θ ஆல் வழங்கப்படுகிறது அங்கு θ ஒரு சீரற்ற மாறி ஆகும் மற்றும் ஆற்றலின் மார்க்கம் இதற்கு விகிதாசாரமாக இருக்கும் இருப்பினும் பெருக்கியின் வெளியீட்டில் இது கூடுதலாக இருக்கும் மேலும் இது இரைச்சல் கூறுகள் N யும் கொண்டிருக்கும் எனவே இது உண்மையில் பெருக்கியில் இருந்து வெளியேறும் மொத்த ஒளியியல் புலம் ஆக இருக்கும் எனவே நீங்கள் இதை சமிக்ஞை புலம் ஆக வைத்திருப்பீர்கள் அதாவது ஒளியியல் புலம் ஆக இங்கே உள்ளது பின்னர் நீங்கள் தற்போதுள்ள ஆற்றல் என்னவென்று நீங்கள் பார்த்தால் இது ஒளி கண்டுபிடிப்பான்க்குள் செல்வது உங்களுக்குத் தெரியும் இது வடிகட்டியாக உள்ளது எனவே முந்தைய தொகுதி N இல் நாம் nF என எழுதினோம் அதை நாம் எளிதாக N என மறுபெயரிட்டோம் ஏனென்றால் இதை வடிகட்டிய இரைச்சல் என இங்கே கருதப்படுகிறது நீங்கள் இங்கு பெறப் போகும் அளவு அடுக்குத்தைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் இங்கு பெறப் போகும் ஆற்றலை மதிப்பீடு செய்யலாம் நீங்கள் இதை மதிப்பீடு செய்யும்போது ஒரு √2 மற்றும் ஒரு Cos22Πfct θ இருப்பதையும் காணலாம் எனவே நீங்கள் அதை 1Cos 2θ என உடைக்கும்போது நீங்கள் 12 ஐப் பெறப் போகிறீர்கள் அந்த 12 காரணியானது 2 உடன் ரத்துசெய்யப்படும் மேலும் உங்களுக்குக் கிடைப்பது இந்த விதிமுறையின் ஆற்றல் P ஆகும் மற்றும் இங்கே நீங்கள் சுவாரஸ்யமாக பெற்றது E|N|2 இதில் E என்பது எதிர்பார்ப்பு இயக்கி ஆகும் இது lag 0 இன் பின்னணியில் மதிப்பிடப்பட்ட இரைச்சல் செயல்முறை தன்னியல் தொடர்பு தவிர வேறில்லை என்று மாறிவிடுகிறது எனவே இது RN ஆகும் இது கூறுகள் அல்லது வடிகட்டிய இரைச்சலின் காரணமாக வரும் சராசரி ஆற்றல் ஆக இருக்கும் இதுதான் நீங்கள் அங்கு நிச்சயமாக சமிக்ஞை இரைச்சல் மற்றும் இரைச்சல் இரைச்சலின் துடிப்பு ஆல் வரும் இரண்டு கூறுகளை பெறப் போகிறீர்கள் எனவே அந்த விதிமுறைகள் என்னவாக இருக்கும் அந்த விதிமுறைகளை மதிப்பிடுவதற்கு உங்களிடம் இருக்கும் PP எனும் ஒளியியல் ஆற்றல் எதிர்பார்ப்பை எடுத்துக்கொள்வதன் மூலம் வரும் இந்த Lpτ ஐப் பார்க்கலாம் எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதும் போது இந்த பக்கத்திலிருந்து வரும் ஆற்றல் ஆனது மொத்த ஒளியியல் ஆற்றல் ஆக இருக்கும் எனவே இந்த ||S N|2 ஆக இருக்கும் சமன்பாடு t1 இல் மதிப்பீடு செய்யப்பட்டது எனவே S N ஆக இருக்கும் உங்களிடம் உள்ள இந்த சமன்பாடு S N|2 ஆனது t2 இல் மதிப்பீடு செய்யப்பட்டதாகும் எனவே இது ஒளியியல் ஆற்றல் P இது ஒளியியல் ஆற்றல் P ஆகும் நீங்கள் இந்த தயாரிப்பைச் செய்யும்போது இதை நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் நீங்கள் இதைச் செய்வது ஒரு கொஞ்சம் கடினமான காரியம் ஆனால் இதை நான் ஒரு பயிற்சி வினா ஆக வைக்கிறேன் எனவே நீங்கள் இதை தீர்க்க முடியும் மற்றும் நீங்களே 2RN2τ4PRNτCos2Πfct என எழுத முடிவதை பார்க்கலாம் இங்கு RNτ என்பது இரைச்சல் செயல்முறையின் தன்னியல் தொடர்பு ஆகும் இதில் fc இல் அமர்ந்திருக்கும் பேண்ட் பாஸ் செயல்முறை ஆக இருக்கும் இது fc ஐ மையமாகக் கொண்டது இந்த LPτ ஐ போட்டோ கரண்ட்ன் தன்னியல் உடன் மாறுபாட்டெண்க்கு ஆன சமன்பாட்டிற்கு மாற்றாக மாற்றுகிறது இதை e2η hν P RN என எழுதலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது தான் P RN இதில் இரைச்சல் எறிவின் கூறுகள் அமைந்துள்ளது இது உண்மையில் 𝛿τ செயல்பாட்டைக் கொண்டுள்ளது ஏனெனில் அது 𝛿t2 - t1 என்பதால் நீங்கள் பெறும் அடுத்த விதிமுறை eηhν2 Lpτ ஆகும் நாம் Lpτ ஐ இங்கே காண்பிப்பதற்காக அது ஒரு பயிற்சியாக உங்களுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த விதிமுறை ஆனது இரு முறை சமிக்ஞை அதிர்வெண் கூறு 2fc ஆக மாறுபடும் இதை பாதுகாப்பாக அகற்றலாம் ஆற்றல் நிறமாலை அடர்த்தி போன்ற ஒட்டுமொத்தமாக என்ன இருக்கும் என்பதை நீங்கள் உண்மையில் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாங்கள் இப்போது அகற்றிவிட்டோம் எனவே இந்த செயல்முறையின் ஆற்றல் நிறமாலை அடர்த்தியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் SI ஐப் பெறப் போகிறீர்கள் அங்கு f ஆனது அதிர்வெண் ஆகும் எனவே e2ηhνPRN ஆக உள்ள இந்த விதிமுறை ஆனது அதிர்வெண் இருந்து சுதந்திரமான ஆக உள்ளது உங்களிடம் δ ஆனது நேரகளத்தின் செயல்பாடு ஆக இருந்தால் நேர அதிர்வெண் களம் அல்லது ஃபோரியர் உருமாற்றம் ஆனது ஒரு மாறிலி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எல்லா அதிர்வெண்களும் ஒரு மாறிலி ஆக இருக்கும் எனவே δτ ஆக உள்ள ஃபோரியர் உருமாற்றம் ஆனது 1 ஆகும் எனவே இந்த விதிமுறை உடன் இரண்டு விதிமுறை இணைகிறது ஒரு விதிமுறை ஆனது RN2τ ஆகும் மற்றொரு விதிமுறை ஆனது சமிக்ஞை இரைச்சல்யின் அடி ஆகும் இதில் சமிக்ஞை ஆனது Pcos2πfct எனவும் இரைச்சல் ஆனது RNτ எனவும் இருக்கிறது எனவே இது சமிக்ஞை இரைச்சல்யின் அடி அல்லது சமிக்ஞையின் தன்னிச்சையான இரைச்சல் ஆக இருக்கும் நீங்கள் சுயமான சுயமான இரைச்சல் விதிமுறை ஐ கொண்டிருக்கிறீர்கள் இது பீட்டிங் எனப்படுகிறது சுயமான சுயமான உமிழ்வு இரைச்சலின் செயல்முறை ηehν2 ஆல் வழங்கப்படுகிறது இது 2RN2τ இலிருந்து வருகிறது மேலும் சமிக்ஞை மற்றும் சுயமான உமிழ்வு இரைச்சலின் செயல்முறை ηehν2 ஆல் வழங்கப்படுகிறது இது 4PRNτcos2πfcτ ஆகும் இதன் ஃபோரியர் உருமாற்றம் ஆனது SN இரைச்சலின் ஃபோரியர் உருமாற்றம் இரைச்சல் ஆக இருக்க வேண்டும் ஆனால் அது ±fc வலதுபுறமாக மாற்றப்படும் எனவே நீங்கள் இரண்டு விதிமுறைகளைப் பெறப் போகிறீர்கள் ஒன்று fc ஆக இருக்கும் மற்றொன்று fc ஆக இருக்கும் ஆகவே ஒளியியல் பெருக்கிகளின் ASE இரைச்சல் ஒரு ஆற்றல் நிறமாலை அடர்த்தியைக் கொண்டுள்ளது என்று நீங்கள் கருதினால் அது nsphν ஆல் வழங்கப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு ஆதாயம் G ஐ கொண்ட பெருக்கி ஆகும் மற்றும் ஒரு நடு அதிர்வெண்க்கு சுயமான உமிழ்வு காரணி nsp சமமானதாக இருக்கும் இது ஆற்றல் நிறமாலை அடர்த்தி ஆகும் இது இரண்டு பக்கமாக இருக்கும் இங்கு நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அலைவரிசைக்கு மேல் உள்ள B0 ஆனது fc ஐ மையமாகக் கொண்டுள்ளது இங்கு ஆற்றல் நிறமாலை அடர்த்திஆனது nsphν ஆக உள்ளது அங்கே fc இல் ஒன்றுக்கு அதிகமான விதிமுறை இருக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதே அலைவரிசை B ஐப் பெறப் போகிறீர்கள் இது இன்னும் அதே மதிப்பு nsphν ஆக இருக்கும் ஆனால் நீங்கள் அவற்றை மாற்றும்போது இது இரைச்சலின் ஆற்றல் நிறமாலை அடர்த்தி ஆகும் ஆனால் நீங்கள் அவற்றை fc மற்றும் fc க்கு மாற்றும்போது சரி அந்த மதிப்புகளால் அவற்றை மாற்றுவதன் மூலம் fc இல் உள்ள ஒன்று மையத்திற்கு மாற்றப்படும் எனவே நீங்கள் இப்போது இதை SNffc க்கு மாற்றினால் இந்த விதிமுறை ஆனது தளஅலையின் நிலைக்கு மாற்றப்படும் இந்த விதிமுறை தளஅலையின் நிலைக்கு மாற்றப்படுகிறது ஒரு விதிமுறை ஆனது 2fc மற்றும் 2fc ஆக வெளியேற்றப்படும் என்ன நடக்கிறது என்றால் இந்த நிறமாலை அடர்த்தி ஆனது குறைந்த அதிர்வெண் திறம்பட தள்ளப்படுகிறது 0 அதிர்வெண் ஆனது எந்த புள்ளியில் நீங்கள் ஒரு அலைவரிசை Be ஐ கொண்ட மின் தாழ்பட்டை வடிகட்டி வைக்கப் போகிறீர்கள் என்பதாகும் அதாவது Be ஆனது ஒளியியல் அலைவரிசை Bo விட குறைவாக இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் கீழே நகர்ந்து அதன் வளைவின் கீழ் பகுதியைப் பெற்று அதன் மூலம் மொத்த ஆற்றலை மதிப்பீடு செய்யும்போது நீங்கள் மொத்த சமிக்ஞை ASE இரைச்சல்யின் அடி விதிமுறை ஆக பெறப் போகிறீர்கள் நான் இதைக் காட்டப் போவதில்லை ஆனால் இதை மீண்டும் நீங்கள் செய்ய முடிகிற ஒரு பயிற்சியாக வைக்கிறேன் நீங்கள் அதை ஒரு முறை கீழே அனுப்பியவுடன் தேவையான அனைத்தையும் 2Be என்ற காரணி மூலம் பெருக்க செய்ய வேண்டும் என்பதை பார்க்க முடியும் எனவே நீங்கள் செய்யப் போகும் சமிக்ஞை தன்னிச்சையான மாறுபாடு ஆனது 4ηehν2 GPin nsphvBe ஆக இருக்கும் Be என்பது ஒளியியல் அலைவரிசை ஆக அமர்ந்திருக்கும் Rηehν இதுவும் ஒளியியல் அலைவரிசை ஆக இருக்கும் மேலும் இந்த பகுதி B02 மற்றும் B02 இல் கணக்கிடப்படவில்லை ஆனால் இந்த B ஆனது B0 ஐ விட குறைவாக உள்ளது எனவே இது வெளியேறும் இது சுயமான சமிக்ஞை ஆகும் தன்னிச்சையான இரைச்சல் செயல்முறை உண்மையில் சற்று சுவாரஸ்யமானது மற்றும் இது ஒரு Rn2τ ஐக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் ஆற்றல்நிறமாலை அடர்த்தியை பார்த்தால் இது தானாகவே sn இன் மாற்றம் ஆக மாறும் நீங்கள் உண்மையில் ஆற்றல் நிறமாலை அடர்த்தியின் செவ்வக வடிவத்தை கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் தானே உறுதிப்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் பெறப்போவது ஒரு முக்கோண வடிவம் ஆகும் எனவே நீங்கள் முக்கோண வடிவத்தைப் பெறப் போகிறீர்கள் இதை நீங்களே செய்ய முடியும் அகலம் B02 முதல் B0 -B0 வரை நீட்டிக்கப்படுகிறது மேலும் இங்கே வீச்சு N02B0 ஆகும் இப்போது நீங்கள் ஆற்றலை அலைவரிசை உடன் மீண்டும் பார்க்கிறீர்கள் -Be to Be உடைய இந்த வளைவின் கீழ் இந்த பகுதியைக் கண்டுபிடிக்க நான் விட்டுச்செல்லும் சில ஒருங்கிணைப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் நான் சொன்னது போல் இதை ஒரு பயிற்சியாக விட்டுவிடுவேன் இது 2ηehν2No2B0Be Be22 ஆல் வழங்கப்படும் சுயமான தன்னிச்சையான இரைச்சல் விதிமுறையை உங்களுக்கு வழங்குவதற்கான பயிற்சி ஆகும் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் Be B0 ஆக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் இதை நாம் பெற்றுள்ளோம் எனவே இது வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மற்றும் N02 என்பது ஒளியியல் எறிவு இரைச்சலுக்குள் உண்மையில் அமர்ந்திருக்கும் இரைச்சல் ஆற்றல் ஆகும் எனவே இதுதான் வழி மற்றும் N0 அடிப்படையில் nsphν ஆல் வழங்கப்படுகிறது எனவே இந்த வேறுபட்ட இரைச்சல் விதிமுறைகளைப் பற்றி நாம் பேச விரும்பினோம் எனவே கடைசி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்பது முக்கியம் ஃபோட்டா கரண்ட்ன் இரைச்சல் தன்னியல் உடன் மாறுபாட்டெண் அல்லது தன்னியல் தொடர்பை நாம் பார்த்துள்ளோம் என்பதை தயவுசெய்து நினைவில் கொள்க ஃபோட்டா கரண்ட் உடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட அளவு இரைச்சல் உள்ளது அங்கிருந்து நாம் இரண்டு விதிமுறைகளைப் பார்க்க முடிந்தது அதில் ஒன்று சமிக்ஞையிலிருந்து வரும் தன்னிச்சையான இரைச்சல் மாறுபாடு ஆகும் அல்லது இது ஒன்றிலிருந்து வருகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் உங்களிடம் இருந்த மற்றொரு விதிமுறை ஆனது சுயமான சுயமான உமிழ்வு விதிமுறையில் இருந்து வந்தது ஆகும் இறுதியாக உங்களிடம் ஒரு சமிக்ஞை விதிமுறை இருந்தது சமிக்ஞை விதிமுறைகள் மிகவும் எளிமையானவை அது இரைச்சல் எறிவுவின் கூறுகளிலிருந்து வந்தது எனவே உங்கள் பெருக்கி இரைச்சலின் வெளியீடு என்ன என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கும்போது நீங்கள் சமிக்ஞை விதிமுறையை கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் உங்களுக்கு இருக்கும் சமிக்ஞை ஆனது சுயமான ஆகவும் அத்துடன் சுயமான இரைச்சல்யின் அடி ஆகவும் உள்ளது எனவே இதிலிருந்து நீங்கள் பெறப் போகும் மொத்த இரைச்சல் வகைகள் RnP ஆல் வழங்கப்பட்ட எறிவு இரைச்சல் கூறுககளைப் பொறுத்து இருக்கும் பின்னர் உங்களிடம் சமிக்ஞை சுயமான விதிமுறை உள்ளது பின்னர் சுயமான சுயமான விதிமுறை உள்ளது நான் இங்கு தவறவிட்டதை மீண்டும் உங்களுக்கு ஆர் ராமசாமி மற்றும் பி ஹேம்லட் பற்றி நாம் பேசிய கட்டுரையில் மீண்டும் குறிப்பிடுவேன் எனவே இந்த கட்டுரையின் பின்னிணைப்பு ஆனது ஆற்றல் நிறமாலை அடர்த்திகளை வருவி உள்ளது இந்த ஆற்றல் நிறமாலை அடர்த்தி கிடைத்தவுடன் சமிக்ஞை இரைச்சல் விகிதம் ஒளியியல் பெருக்கிககளை வைப்பதன் மூலம் விளைவு என்ன என்பதைக் கண்டறிய நாம் ஆர்வமாக இருக்கலாம் இதை மதிப்பிடுவதற்கு ஆன சூழ்நிலையைப் பார்ப்போம் இதற்கு நம்மிடம் சில ஒளியியல் உள்ளீடுகள் உள்ளது பின்னர் ஆதாயம் G உடன் ஒரு பெருக்கி உள்ளது நீங்கள் ஒரு ஒளி கண்டுபிடிப்பான்க்குக் இந்த ஒளியியல் உள்ளீடு கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டா கரண்டை உருவாக்கும் எனவே இங்கே ஒரு சிறந்த ஒளி கண்டுபிடிப்பான்க் கருதினால் குறிப்பிட்ட சமிக்ஞை இரைச்சல் விகிதம் இருக்கும் பின்னர் சிறந்த ஒளி கண்டுபிடிப்பான் ஆனது எந்த இரைச்சலும் அறிமுகப்படுத்தாது ஆனால் சில நேரங்களில் அது சிறிது இரைச்சலை அறிமுகப்படுத்தும் அந்த இரைச்சலை உள்ளீடு சமிக்கை இரைச்சல் விகிதம் பார்ப்பதன் மூலம் வகைப்படுத்த முடியும் நீங்கள் இப்போது மேலும் ஒரு ஃபோட்டா இருமுனை வைத்தால் இந்த ஃபோட்டா இருமுனை ஒரு சமிக்ஞையையும் உருவாக்கும் பெருக்கி காரணமாக இப்போது இருக்கும் ஃபோட்டா கரண்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் வெளியீட்டில் சமிக்கை இரைச்சல் விகிதம் இருக்கும் இரைச்சலின் வடிவமை உள்ளீட்டில் உள்ள சமிக்கை இரைச்சல் விகிதம் மற்றும் வெளியீட்டில் உள்ள சமிக்கை இரைச்சல் விகிதமின் விகிதம் ஆக வரையறுக்கிறோம் இந்த இரண்டு விதிமுறைகளையும் விரைவாக மதிப்பீடு செய்வோம் உங்களிடம் ஒரு ஃபோட்டோ கண்டுபிடிப்பான் இருந்தால் அதைத் தொடர்ந்து உங்களிடம் சில மின்தடை சுமை உள்ளது மற்றும் உள்ளீடு சமிக்ஞை போதுமான அளவு பெரியது என்று கருதினால் எறிவு இரைச்சல் வரையறுக்கப்பட்டவை ஆக இருக்கும் எனவே எறிவு இரைச்சல் வரையறுக்கப்பட்டவை ஆக இருந்தால் சமிக்ஞை ஆற்றல் ஆனது R ஆல் வழங்கப்படுகிறது இது இறுக்கமாக வரும் ஆற்றல் ஆகும் எனவே உள்ளீடு ஒளியியல் ஆற்றல் RPin என்று சொல்லலாம் இது ஃபோட்டோ கரண்ட் ஆகும் ஃபோட்டோ கரண்ட் அடுக்கு நேரங்களின் RL உங்களுக்கு சமிக்ஞை ஆற்றலை அளிக்கிறது இதை இரைச்சல் நிறமாலை அடர்த்தியால் அல்லது 2qRPin ஆல் வழங்கப்பட்ட இரைச்சல் ஆற்றல் ஆல் வகுக்கப்படுகிறது இதில் ஃபோட்டோ கரண்ட் டைம்ஸ் Be என்பது மின் அணு கட்டு உள்செலுத்தி நீக்கி ஆகும் ஃபோட்டோ கண்டுபிடிப்பான் Be முறை RL இன் அலைவரிசையை வைத்த பிறகு உங்களிடம் ஒரு சிறந்த குறைந்த உள்செலுத்தி நீக்கி இருப்பதாக நாம் மறைமுகமாகக் கருதுகிறோம் ஏனெனில் இந்த இரைச்சல் ஆனது சுமை மின்தடையாலும் சிதறடிக்கப்படுகிறது இதைப் பார்த்தால் நாம் உள்ளீட்டில் அளவிடும் சமிக்ஞை இரைச்சல் விகிதம்கான சமிக்ஞை ஆக இருக்கும் தெளிவாக RL ஒன்றுக்கு ஓன்று மாறுபாடு ஆகும் என தெளிவாகிறது பின்னர் ஒரு RPin ஆனது மற்றொரு RPin உடன் மாறுபாடு ஆகிறது பின்னர் RPin என உள்ளீட்டில் உள்ளதைப் போல சமிக்ஞை இரைச்சல் விகிதம் கிடைக்கும் இந்த ஃபோட்டா கரண்ட் 2qBe ஆல் வகுக்கப்படுகிறது R ஆனது ηqhν முறைகள் Pin2qBe ஆல் வழங்கப்படுகிறது இந்த Q ஆனது அடிப்படையில் ஒவ்வொன்றையும் மாறுபாடு செய்கிறது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் பின்னர் இந்த η1 என்று நீங்கள் கருதினால் நீங்கள் Pin2Behν ஐ பெறுவீர்கள் எனவே நீங்கள் 2Behν ஆல் வழங்கப்பட்டது என அனுமானிக்கலாம் இப்போது வெளியீட்டில் உள்ள சமிக்ஞை டு இரைச்சல் விகிதம் எப்படி வெளியீட்டில் உள்ள சமிக்ஞை இரைச்சல் விகிதம் ஆனது வெளியீட்டியின் சமிக்ஞை ஆற்றல் ஆல் வழங்கப்படுகிறது இப்போது சமிக்ஞை ஆற்றல் ஆனது Pin இல் இருந்து அதிகரிக்கிறது சமிக்ஞை ஆற்றல் அதிகரித்ததால் நீங்கள் பெறப் போகும் ஒளியியல் சமிக்ஞை பெருக்கியின் வெளியீடு ஆனது G மடங்கு Pin ஆகும் G என்பது ஒளியியல் பெருக்கியின் ஆதாயம் ஆகும் இந்த நேரத்தின் அடுக்கு RL என்பது பெருக்கியின் வெளியீட்டில் உள்ள சமிக்ஞை ஆற்றல் ஆகும் இது மொத்த இரைச்சல் ஆல் வகுக்கப்படுகிறது இந்த மொத்த இரைச்சல் ஆனது எறிவு இரைச்சல் மற்றும் பெருக்கி இரைச்சல் ஆகியவற்றால் பங்களிக்கப்படுகிறது உங்களிடம் உள்ள பெருக்கி இரைச்சலில் சமிக்ஞை சுயமானமற்றும் சுயமான சுயமான சமிக்ஞை ஆக உள்ளது நீங்கள் சுயமான சமிக்ஞையை மிகச் சிறியதாக எண்ணி புறக்கணித்தால் ஆதிக்கம் செலுத்தும் கூறு ஆனது நிச்சயமாக சமிக்ஞை ஆற்றல் மட்டுமே சரியானது இது தவிர இரைச்சல் எறிவின் செயல்முறையை பார்ப்பது மிகவும் எளிது இது 2qGRPin ஆக வழங்கப்படுகிறது இது இப்போது அதிகரிக்கும் சமிக்ஞை ஆற்றல் ஆகும் BeRL என்பது இரைச்சல் எறிவின் கூறுகள் மற்றும் சமிக்ஞையின் தன்னிச்சையான இரைச்சல் கூறு ஆகும் நாம் பார்த்தது 4R2GPinnsphν ஆல் வழங்கப்படுகிறது இது முந்தைய பகுதியிலிருந்து வருகிறது டைம்ஸ் Be டைம்ஸ் RL எனவே இங்கு வந்த விதிமுறை ஆனது உங்கள் சமிக்ஞையின் தன்னிச்சையான இரைச்சல் ஆகும் இப்போது நீங்கள் இந்த காரணிகளில் சிலவற்றை மாறுபாடு செய்ய முடியும் RGPinRL ஆனது 4R ஆல் வகுக்கப்படுவதால் அதன் இருபுறமும் மாறுபாடு செய்கிறது இதை nsp hν என அழைக்கலாம் சி இரைச்சல் செயல்முறையின் ஆற்றல் நிறமாலை அடர்த்தி ஆக இருக்கிறது இது Be2qBe என்ற அலைவரிசையில் 4Rρase ஆக இருக்கும் இந்த RPin2qBe ஆல் வழங்கப்பட்ட சமிக்ஞை இரைச்சல் விகிதம் உள்ளீடு என்ன என்பதைப் பார்ப்பதன் மூலம் இந்த சமன்பாட்டை மேலும் எளிதாக்கலாம் எனவே நீங்கள் இதை மீண்டும் எழுதலாம் எனவே Be ஆனது இருபுறமும் பொதுவானதாக இருக்கிறது இதை நீங்கள் RGPin2Rρaseq என்று எழுதலாம் Be ஐ வெளியே கொண்டு வந்து பின்னர் q ஆல் பெருக்கி வகுக்கலாம் எனவே நீங்கள் q ஆல் பெருக்கி வகுத்தால் RPinq Be ஐப் பெறப் போகிறீர்கள் நிச்சயமாக இரண்டு காரணிகள் உள்ளது இது 2q மற்றும் 4R ஆகும் எனவே இந்த விதிமுறைகள் Pin2qBe என்பது உள்ளீட்டில் சமிக்ஞை இரைச்சல் விகிதம் தவிர வேறில்லை எனவே இப்போது சமிக்ஞை இரைச்சல் விகிதத்தை எடுத்துக் கொண்டு வெளியீட்டில் சமிக்ஞை இரைச்சல் விகிதம்கான உள்ளீடு வழங்கப்படுகிறது இரைச்சல் காரணி அல்லது இரைச்சலின் வடிவத்தை எளிமைப்படுத்தி q2Rρase என எழுதலாம் இந்த விதிமுறையில் உள்ள வகுக்கும் எண்ணின் q மடங்கு G ஆல் வகுக்கப்படுகிறது இதை மீண்டும் இரண்டு விதிமுறைகளாக பிரிக்கலாம் 1G2R மற்றும் Rρase ஐ nsphνqG என எழுத முடியும் R ஐ மீண்டும் Rq என எழுதலாம் ஏனெனில் Rq என்பது ηhν ஐத் தவிர வேறில்லை பின்னர் நீங்கள் ஒரு சிறந்த போட்டோ கண்டுபிடிப்பான் உடன் η1 எனக் கருத்தில் கொள்ளலாம் தொகுதியில் hν உடன் மாறுபாடு ஆகிறது 1Gnsp இன் எளிமையான வெளிப்பாட்டை நீங்கள் பெற முடியாது இதில் G ஐ அகற்ற முடியாது G ஆனது 1 ஐ விட பெரிதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் இது நடைமுறையில் நடக்கும் முதல் விதிமுறை புறக்கணிக்கப்படலாம் இந்த விதிமுறையில் உங்களிடம் G 1 உள்ளது இது தோராயமாக G என எழுதப்படலாம் பின்னர் உங்களிடம் வகுக்கும் எண்ணின் G உள்ளது தொகுதியில் 2 உள்ளது இது மீண்டும் 1 க்கு சமமாக இருக்கும் பின்னர் நீங்கள் பெறுவது 2nsp ஆகும் எனவே இந்த இரைச்சல் காரணி NF 2nsp மற்றும் nsp என்பது இரைச்சல் காரணி ஆகும் இது முந்தைய காரணி ஆல் வரையறுக்கப்பட்டது இது N2 ஆக வழங்கப்படுகிறது ஒரு சிறந்த வழிமுறையில் N1 0 அதனால் nsp 1 ஆகும் இரைச்சலின் வடிவத்தில் நீங்கள் இங்கே காண்பது என்னவென்றால் இது NF2nsp க்கு சமமாக இருக்கும் எனவே 21 2 ஆகும் எனவே ஒளியியல் பெருக்கியின் வெளியீட்டில் சமிக்ஞை இரைச்சல் விகிதத்தை தொடர்ந்து நான் கொடுக்கும் உள்ளீட்டில் சமிக்ஞை இரைச்சல் விகிதம் ஆனது பாதி நேரமாக மட்டுமே இருக்கும் நீங்கள் ஒரு பெருக்கியை வைக்கிறோம் என்பதால் சமிக்ஞை மட்டுமே பெருக்கம் செய்யப்படுகிறது என்று அர்த்தமல்ல இது உண்மையில் சமிக்ஞை மற்றும் இரைச்சல் இரண்டிலும் விளைவைக் கொண்டிருக்கிறது இது சமிக்ஞை இரைச்சல் விகிதத்தை மோசமாக்குகிறது இது 3dB ஆக மாறும் dB அளவை நீங்கள் எடுத்துக் கொண்டால் சிறந்த சூழ்நிலைகளில் இது பாதி காரணி ஆக மோசமடைகிறது எனவே ஒரு சிறந்த சூழ்நிலையில் கூட உங்கள் இரைச்சலின் வடிவம் 3dB காரணியால் இன்னும் அணியப்படுகிறது நடைமுறையில் நீங்கள் 5 dB முதல் 6 dB வரை எங்கும் ஒரு இரைச்சலின் வடிவத்தையைப் பெறுவீர்கள் பெருக்கியின் இரைச்சலின் வடிவம் பற்றிய விவாததால் இது முழுமை அடையும் அடுத்த தொகுதியில் நாம் பார்த்த அனைத்து விதிமுறைகளையும் மற்றும் கூறுகளையும் பெறுபவன் பக்கத்தில் வைத்து என்ன நடக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்யலாம் நாம் அமைப்புகளின் செயல்திறனை பெருக்கி உடனும் அல்லது இல்லாமலும் பகுப்பாய்வு செய்கிறோம் பல பெருக்கிகளை இணைப்பில் வைப்பதன் மூலம் ஏற்படும் வரம்புகள் என்ன அவை எவ்வாறு வைக்கப்பட வேண்டும் என்பதையும் பின்னர் பெறுபவன் சமிக்ஞையின் புள்ளிவிவரங்களைப் பார்ப்போம்